சரி நாம் இப்போது வேரியபுல்ஸை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை பார்ப்போம் நமக்கு 1D ல் நிறைய தேர்வுகள் கிடையாது அல்லது நாம் நிறைய நேரத்தை இதில் செலவிட முடியாது ஆனாலும் இதன் மீது ஒரு சிறு பார்வை பார்க்கலாம் டோட்டல் பீல்ட் பார்முலேஷன் என்றால் என்ன இது பார்க்க ஒரு வெளிப்படையான விஷயம் போல உள்ளது ஏனென்றால் இதுவரை நாம் டோட்டல் பீல்ட் பார்முலேஷன் பற்றி மட்டுமே பேசியுள்ளோம் அப்படி என்றால் என்ன அதாவது வேரியபுள் ஆப் இன்டெரெஸ்ட் டோட்டல் பீல்டுக்கு சமம் மற்றும் அதனால் தானோ இதை டோட்டல் பீல்ட் பார்முலேஷன் என்று அழைக்கிறோம் இங்கே H ஐ இவ்வாறு எழுதலாம் சிதறும் பிரச்சனையில் தெரியும் நீங்கள் உங்கள் வேரியபுள்ளை தேர்வு செய்யலாம் டோட்டல் பீல்ட் அல்லது சிதறிய பீல்ட் அது உங்களுடைய விருப்பம் ஒவ்வொன்றுக்கும் சில நன்மைகள் மற்றும் சில தீமைகளும் உள்ளது முதல் உள்ளுணர்வு விருப்பம் என்னவென்றால் டோட்டல் பீல்ட்டை வேரியபுள் ஆக்குவதே ஆகும் ஒரு தடவை டோட்டல் பீல்ட் எனக்கு கிடைத்ததும் பின்னர் சிதறிய பீல்ட் தேவையானால் அதனை இன்சிடென்ட் பீல்டோடு கழிக்கவேண்டும் மற்றும் அதையே சிதறிய பீல்டுக்கு திரும்ப செய்ய வேண்டும் நான் டோட்டல் பீல்ட்டை தேர்வு செய்தால் எந்த வகையான கான்செப்ட்சுவல் சிம்ப்ளிஸிட்டியை நீங்கள் பார்க்க முடியும் பவுண்டரி கண்டிஷன் எவரால் மதிக்கப்படுகிறது மாணவர் சிதறிய பீல்டு இல்லை பவுண்டரி கண்டிஷன் மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் Maxwell's equations உள்ளது மாணவர் அதேசமயம் உண்மை பவுண்டரி கண்டிஷன் எது E க்கு டேன்ஜென்ஷியல் மற்றும் H க்கு டேன்ஜென்ஷியல் ஆக பராமரிக்கிறோமோ அவை டோட்டல் பீல்ட்டால் மதிக்கபடும் அதனால் இயற்கையான பவுண்டரி கண்டிஷனை டோட்டல் பீல்டு பார்முலேஷனில் திணிப்பது எளிமையாகி விட்டது அது எளிமையாக திருப்தி செய்யும் என்றும் அதை நாச்சுரல் என்றும் அழைக்கலாம் மாணவர் இவை கீழ்ப்படிந்தால் பொருள் கீழ்ப்படியுங்கள் ஆம் நாம் அதை நேச்சுரல் மேக்ஸ்வெல் டேன்ஜென்ஷியல் பவுண்டரி கண்டிஷன் என்று அழைக்கிறோம் சரி அடிப்படையாக E tan பராமரிக்கப்பட்டது H tan பராமரிக்கப்பட்டது ஆனால் ரேடியேசன் பவுண்டரி கண்டிஷன் தீமைகளுக்கு வரும்போது இந்த பவுண்டரி கண்டிஷன் நான் டிரைவ் செய்த ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷன் யாரால் மதிக்கப்படுகிறது சிதறிய பீல்டு டோட்டல் பீல்டு அல்ல என்னுடைய வேரியபுள் டோட்டல் பில்டாக இருந்தால் நாம் 1D ல் செய்தது போல் நான் இன்சிடென்ட் பீல்டை கழிக்க வேண்டும் அதன்பின்னர் பவுண்டரி கண்டிஷனை திணிக்க வேண்டும் சற்று கடினம் மிகவும் கடினம் அல்ல ஆனாலும் அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய எக்ஸ்பிரஷனை பார்ப்போம் இந்த டெர்ம்மோடு தான் நான் போராடிக் கொண்டிருந்தேன் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் முதலில் நான் இதை இவ்வாறு எழுத வேண்டும் இது சற்று தந்திரமான பகுதி H இன்சிடென்ட் நான் இன்ஸிடெண்ட் பீல்டை கூட்டவும் மற்றும் கழிக்கவும் செய்ய வேண்டும் இதன் முடிவாக என்ன நடக்கும் அந்த முதல் டெர்ம் ஆகும் இந்த டெர்ம் தெரியும் மற்றும் அங்கு என்ன நடக்கும் இதை நாம் ஒரு முறை எழுதலாம் சரி இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கும் மற்றும் அந்த தோராயமாக்கப்பட்ட எக்ஸ்பிரஸனோடு என்னை இங்கு விட்டுவிட்டேன் அது என்னது மற்றும் இதை மாற்றியமைக்க போகிறோம் இங்கு ஒரு பார்வை கொள்ளலாம் இந்த முழு எக்ஸ்பிரஷனும் இங்கே அதே எக்ஸ்பிரஷன் உண்மையாக இருக்கவேண்டும் இந்த எக்ஸ்பிரஷனில் சில டெர்முகள் தெரிந்தவை ஆகும் மற்றும் சில டெர்முகள் தெரியாதவை ஆகும் தெரிந்த டெர்முகள் எடுத்துக்காட்டாக தெரியும் தெரியும் இன்சிடென்ட் தெரியும் நான் தெரிந்த எல்லா டெர்முகளையும் ஒன்று சேர்த்து மற்றும் அவை வரும் இதுவே தெரிந்த டெர்முகள் ஆகும் மற்றும் என்னை விட்டு விட்டோம் இவ்வாறு ஃபேன்சி வழியில் எழுதலாம் நாம் ஏற்கனவே 1D ல் செய்து உள்ளோம் 1D ல் ஒரு டெர்ம் உள்ளது ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷனை திணிக்க வேண்டும் அதை நாம் சிதறிய பீல்டில் மட்டும் திணிக்க வேண்டும் எவ்வாறு சிதறிய ஃபீல்ட் கிடைக்கும் இவ்வாறு எழுதுங்கள் மற்றும் என்னுடைய வேரியபுபுளில் நான் புதிய ஒரு H ஐ அறிமுகப்படுத்தக் கூடாது அது குழப்பத்தை உண்டாகும் இங்குள்ள இந்த டெர்ம் ஆகும் மற்றும் மீதமுள்ளவை மாற்றியமைக்க பயன்படும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த டெர்ம் இந்த பவுண்டரி கண்டிஷனில் விளையாட போவதாகும் இங்கு இந்த தெரிந்தவைகள் எனக்கு நான் ஜீரோ வலதுகை பக்கத்தை கொடுக்கப்போகிறது இங்கே உள்ள இந்த H அன்னோன் டெர்ம் ஆகும் அதை நான் கிடைக்கும்போது திரும்ப எடுத்துக் கொள்கிறேன் நான் இந்த டெர்ம்மை திரும்ப இடது கைப்பக்கம் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் இதை வலது கைப்பக்கம் வைத்துக் கொள்கிறேன் இந்த டெர்ம் திரும்ப A உள் சென்றுவிடும் மற்றும் இந்த டெர்ம் b உள் சென்று விடும் இதுவே இங்கு நடக்கும் சரி இவ்வாறு நாம் டோட்டல் பீல்ட் பார்முலேஷனோடு வேலை செய்வோம் அது தந்திரம் ஆனது அல்ல எந்த பீல்டின் மீது பவுண்டரி கண்டிஷனை திணிக்கப் போகிறோம் என்பதில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம் தெரியும் நான் இதை இங்கு மாற்றப் போகிறேன் மற்றும் H தெரியும் இதில் நான் பேஸிஸ் பங்ஷனை மாற்றப் போகிறேன் அடுத்தடுத்த தொகுதிகளில் நாம் சென்று காங்கிரீட் வழக்கை எடுத்துக் கொள்வோம் மற்றும் பேஸிஸ் பங்ஷனை போடும்போது எவ்வாறு சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன் கிடைக்கிறது என்பதை பார்ப்போம் மாணவர் மொத்த மொத்தத்தை எடுத்துக் கொண்டால் மீண்டும் சொல்ல முடியுமா நல்லது நான் அதைப் பற்றி கவலைப்பட மாட்டேன் இப்போது நான் இங்கே என்ன எழுதியுள்ளேன் இந்த எக்ஸ்பிரஸனில் இந்த முழு விஷயமும் ஓடு புள்ளி இட வேண்டும் நீங்கள் இங்கே பார்த்தால் டாட் உங்களுக்காக காத்திருக்கிறது Tm டாட் ஆகப்போகிறது இவ்வளவு தூரம் நான் ஐ விட்டுவிட்டேன் ஏனென்றால் அது எப்போதும் அங்கு கான்ஸ்டன்ட் போல் உள்ளது இது இங்கே ஒரு ஸ்கேலார் ஆக இருக்கும்